ஐ சிப்பில் ரூட்டிங் வலைகளைப் பொறுத்தவரை கடிகாரம் மற்றும் பவர் வலைகள் மிகவும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன என்பதை முன்னர் குறிப்பிட்டோம் கடிகாரத்திற்கு முக்கிய தேவை வளைவை சமநிலைப்படுத்துவதாகும் பல புள்ளிகளுக்கு வரும் கடிகார சமிக்ஞைகள் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வர வேண்டும் அவை தொடர்புடையவை அவை தொடர்பில்லை என்றால் அதை விட்டு விடலாம் எனவே கடிகார வலையில் ஏராளமான முனைய புள்ளிகள் உள்ளன இது ஒரு தரை அல்லது பவர் வலையைப் போன்றது எனவே வி டி மற்றும் தரை சமிக்ஞையை சிப்புகள் முழுவதும் விநியோகிக்கும்போது கடிகாரத்துடன் ஒரு ஒற்றுமை உள்ளது முனைய புள்ளிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கையில் பெரியது இந்த நிலையான செல் வகை அமைப்பை கருத்தில் கொண்டால் வடிவமைப்பில் சேர்க்கும் ஒவ்வொரு நிலையான கலமும் அவை ஒரு சக்தி மற்றும் தரை இணைப்பைக் கொண்டிருக்கும் எனவே அனைத்திற்கும் சக்தி மற்றும் தரையை வழங்க வேண்டும் ஆனால் கடிகார ரூட்டிலிருந்து வேறுபாடு உள்ளது கடிகார ரூட்டிங்கில் சிக்கல் வளைவு வளைவு குறைத்தல் கடிகாரம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வர வேண்டும் ஆனால் சக்தி மற்றும் தரையில் தேவை வேறுபட்டது எனவே எந்த சமிக்ஞையும் இல்லை நான் வி டி மற்றும் தரை கோடுகளில் நிலையான மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறேன் எனவே நான் ஓட்டுகின்ற சுற்றுகளால் எந்த மின்னோட்டமும் வரையப்பட்டாலும் எனது மின் இணைப்புகள் அல்லது தடங்கள் தேவையான சக்தியை இயக்க போதுமான அகலமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனக்கு அதிக சக்தி தேவைப்பட்டால் நான் தடங்களை அகலமாக்குகிறேன் அதிக சக்தி தேவையில்லை என்றால் அதை குறுகலாகவும் கடிகாரத்தைப் பவர் ரூட்டிங்கில் போலவும் செய்ய முடியும் பவர் ரூட்டிங் ஒரு அடுக்கில் இருந்து மற்றொன்றுக்கு அடிக்கடி செல்ல விரும்பாது எனவே எங்கிருந்தாலும் கம்பி இணைப்புகள் அவசியமானவை அவற்றை மட்டுமே பயன்படுத்துங்கள் பயன்படுத்தாதவை மற்றும் மீண்டும் பெரும்பாலான இணைப்புகள் ஒரு திட்ட பாணியில் ஒரே அடுக்கில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அடுக்குகளை மாற்றும்போது தாமதங்கள் அல்லது பிற ஒட்டுண்ணிகள் மேலே செல்லும் மின்சாரம் வழங்கும் வரியில் சத்தம் அதிகரிக்கும் கொஞ்சம் சத்தத்தையும் பெறலாம் இது போன்றவற்றை குறைக்க முடியும் எனவே இந்த விரிவுரையில் பவர் மற்றும் கிரவுண்ட் ரூட்டிங் பற்றி பேசுகிறோம் எனவே அடிப்படை பிரச்சினை ஒரு வி ஐ சிப்பில் தளவமைப்பு செய்ய விரும்பும் வடிவமைப்பில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் சக்தி மற்றும் தரை இணைப்புகள் தேவைப்படும் எனவே சக்தி மற்றும் தரை ஊசிகள் சிப் முழுவதும் எல்லா இடங்களிலும் உள்ளன அவை பொதுவாக ஒரே அடுக்கிலும் உலோக அடுக்கிலும் வைக்கப்படுகின்றன மற்ற அடுக்குகளில் ஏன் இல்லை உலோக அடுக்கின் எதிர்ப்புத்திறன் மிகவும் நன்றாக இருப்பதால் அதன் எதிர்ப்பு குறைவாக இருப்பதால் சமிக்ஞை சிதைவு மற்ற விஷயங்கள் மிகவும் குறைவாக இருக்கும் மேலும் இது பெரிய நீரோட்டங்களையும் கொண்டு செல்லக்கூடும் அதனால்தான் அனைத்து பவர் நெட்வொர்க்குகளும் உலோக அடுக்கில் அமைக்கப்பட்டிருக்கும் எதிர்ப்பானது சிறியது மற்றும் பிளானர் ஒற்றை அடுக்கு செயலாக்கத்திற்கு எது சென்றாலும் கம்பி இணைப்பைக் குறைக்க முயற்சிப்போம் அது மிகவும் அவசியமானதாக இல்லாவிட்டால் நன்றாக இருக்கும் டி மற்றும் பவர் ரூட்டிங்கிற்கான கடிகாரத்தைப் போலவே நமக்கு இரண்டு படிகள் தேவை எனவே கடிகாரத்தில் இரண்டு படிகள் முதலில் ஒரு கடிகார மரத்தை வடிவமைத்து பின்னர் கடிகார மரத்தை உண்மையான முனையங்களுக்கு விநியோகித்ததை நினைவு கூர்ந்தால் தேவைப்படும் சக்தி மற்றும் தரை வழித்தடத்திற்கு இந்த இரண்டு படிகளும் நிச்சயமாக முதல் படி ஒத்திருக்கிறது ஒருவித இடவியலை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் இது உங்களுக்கு மின் இணைப்புகள் தேவைப்பட்டால் எல்லா புள்ளிகளுக்கும் இணைப்புகளை உருவாக்கும் இரண்டாவதாக ஓட்டும் தொகுதிகள் மற்றும் அவற்றின் தற்போதைய தேவைகளைப் பொறுத்து கம்பிகளின் பல்வேறு பிரிவுகளின் பொருத்தமான அகலங்களை தீர்மானிக்கலாம் இது மின்சாரம் வெளியேற மிகவும் முக்கியமானது

உதாரணமாக சக்தியைப் பொறுத்தவரை உங்கள் கோடு இப்படித்தான் தோன்றலாம் மிகவும் அடர்த்தியான கோடுடன் தொடங்குங்கள் அங்கிருந்து சக்தியை இரண்டு வெவ்வேறு வரிகளுக்கு உள்ளீடு அளிக்கலாம் இது மெல்லியதாக இருக்கும் இது போன்றது அங்கிருந்து மூன்று வெவ்வேறு புள்ளிகளுக்கு உள்ளீடு அளிக்கலாம் இது இன்னும் மெல்லியதாக இருக்கும் எனவே சக்தி மற்றும் தரை வழித்தடத்திற்கு ஒன்று சக்தி மற்றும் மற்றொன்று தரையில் இரண்டு ஒன்றோடொன்று இணைப்பு மரம் தேவை வெளிப்படையாக குறுக்குவெட்டு இல்லாத குறுக்குவெட்டு இருக்கும் ஏனென்றால் வி டிக்கு ஒன்று மற்றும் தரையில் ஒன்று மற்றும் நான் இப்போது சொன்னது போல் எந்த குறிப்பிட்ட கிளையிலும் உள்ள மரங்களின் அகலங்கள் அது வரையப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் மொத்த மின்னோட்டத்திற்கு விகிதாசாரமாக இருக்க வேண்டும் எனவே மரத்தின் வேரிலிருந்து அகலங்கள் அகலமாக இருக்கும் ஆனால் இலையை நோக்கி நகரும்போது கம்பிகள் மெல்லியதாகவும் மாறும் எனவே இரண்டு அணுகுமுறைகளைப் பற்றி பேசுகிறோம் முதல் அணுகுமுறை கட்ட கட்டமைப்பு என குறிப்பிடப்படுகிறது எனவே கட்டம் கட்டமைப்பு என்ன கூறுகிறது டி மற்றும் தரை இரண்டிற்கும் கிடைமட்ட கம்பிகளின் பல வரிசைகள் உலோக அடுக்கில் ஒன்றோடு ஒன்று இணையாக இயங்குகின்றன செங்குத்து கம்பிகள் மற்றொரு அடுக்கில் இயங்கி கிடைமட்ட கம்பிகளை இணைக்கின்றன தொகுதி அருகிலுள்ள வி டி மற்றும் தரையுடன் இணைகிறது இந்த கட்ட கட்டமைப்பு நிலையான செல் வகை வடிவமைப்புகளுக்கு மிகவும் பொருத்தமானது என்பதைக் காண்க இந்த நிலையான செல் வடிவமைப்பை நினைவுகூருவோம் இதன்மூலம் உங்களுக்கு இது ஏன் தேவை என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த நிலையான கலத்தின் சில வரிசைகளை ஒரு பொதுவான வடிவமைப்பில் காண்பிக்கிறேன் எனவே நான் 3 ஐக் காட்டுகிறேன் இப்போது நினைவில் கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையான கலத்தில் வைக்கும்போதெல்லாம் கலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சொத்து உள்ளது அதன் வி டி மேலே எங்காவது இயங்குகிறது தரைவழி கோடு கீழே எங்காவது இயங்குகிறது மற்றும் அனைத்து கலங்களிலும் அவற்றின் இணை நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இதன் பொருள் என்ன சில கலங்களை வரிசைகளில் வைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இங்கே சில கலங்களை வைக்கிறீர்கள் இங்கே சில கலங்களை வைக்கிறீர்கள் இப்போது பார்க்கும் இந்த வி டி மற்றும் தரை கோடுகள் அவை அருகருகே இருப்பதால் அவை ஒன்றையொன்று தொடும் எனவே செல்கள் முழுவதும் கிடைமட்ட ரூட்டிங் செய்ய இது ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது எனவே எதுவும் செய்ய வேண்டியதில்லை எனவே இது தொடர்ச்சியான வரி போன்றது எனவே இந்த வி டி மற்றும் தரை கோடுகள் ஏற்கனவே கிடைமட்டமாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே அவற்றை வெளியே எடுத்தால் இவை அனைத்தும் உலோக அடுக்குகளில் இயங்குகின்றன எனவே என்ன செய்ய முடியும் மற்றொரு அடுக்கைப் பயன்படுத்தலாம் எனவே நான் அதை வேறு நிறத்தில் காண்பிக்கிறேன் இவை இரண்டும் நிச்சயமாக உலோக அடுக்குகளாக இருக்கும் இது கம்பி இணைப்பாக இருக்கும் இங்கே கம்பி இணைப்புகளைத் தவிர்க்க முடியாது இது உங்கள் வி டி இணைப்பாக இருக்கும் இது உங்கள் தரை இணைப்பாக இருக்கும் எனவே ஒரு அடுக்கில் VDD ஐ இயக்குவீர்கள் தரை இணைப்பு செங்குத்தாகவும் மற்றொரு உலோக அடுக்காகவும் இருக்கின்றன எனவே செல்கள் முழுவதும் உள்ள அனைத்து உலோக அடுக்குகளும் அவை கிடைமட்டமாக இயங்கும் அவை கம்பி இணைப்பை செங்குத்து கோடுகளுடன் இணைக்கும் மற்றும் நிலையான செல் வடிவமைப்பு விஷயத்தில் தளவமைப்பு மிகவும் வழக்கமாக இருக்கும் என்பதை காணலாம் இது இதுபோன்றதாக இருக்கும்

நான் இங்கே காண்பிக்கும் இரண்டு இணையான வி டி மற்றும் தரை ஆகும் அவை ஒரே இடத்தில் இருந்து வருகின்றன என்பதை நான் வரைபடத்தில் காட்டியுள்ளேன் ஆனால் அதற்கு பதிலாக இதை செய்யலாம் நான் ஒரு பக்கத்திலிருந்து அவற்றை இணைக்க முயற்சிக்கிறேன் அதனால் எனக்கு இன்னொரு அடுக்கு தேவைப்பட்டது எனக்கு கம்பி இணைப்பு தேவை ஆனால் நான் ஒரு பக்கத்திலிருந்து வி டிக்கு உள்ளீடு அளிக்கிறேன் மறுபுறம் தரையில் இருந்து எனக்கு இது போன்ற தனி அடுக்கு எனக்கு தேவையில்லை எனவே இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளதைப் போல ஒற்றை அடுக்கில் என்னால் செய்ய முடியும் VDD இணைப்புகள் அனைத்தும் இந்த இடது செங்குத்து அடுக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதை காண்கிறீர்கள் மேலும் தரை இணைப்பு இந்த செங்குத்து அடுக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் கிடைமட்ட இணைப்புகள் பொதுவாக 4 உலோகத்தில் உள்ளன 4 அல்லது 5 இல் எதுவாக இருந்தாலும் சில இடங்களில் தேவைப்பட்டால் சில கூடுதல் செங்குத்து இணைப்பையும் சேர்க்கலாம் அதாவது வெவ்வேறு மின்சாரம் வழங்கும் புள்ளிகளில் உள்ள மின்மறுப்புகள் அவை குறைவாக இருக்கக்கூடும் ஆனால் அடிப்படை நான் சொன்ன கருத்து இதை இப்படி உள்ளீடு அளிக்கலாம் மற்றும் இடதுபுறத்தில் உள்ள புள்ளிகளில் கம்பிகள் தடிமனாக இருப்பதைக் காணலாம் ஆனால் நாம் கலங்களுக்குச் செல்லும்போது அது மெல்லியதாகிவிட்டது எனவே ஒரு கம்பி அளவு உள்ளது எனவே கட்டமைப்பு போன்ற கட்டத்தைப் பற்றி பேசுகிறேன் எனவே இதேபோன்ற அணுகுமுறையின் மற்றொரு வகையை காட்டுகிறேன் எனவே இது சற்றே பொதுவான சூழலில் பயன்படுத்தப்படுகிறது நிலையான கலத்திற்கு அவசியமில்லை இது போன்ற சிப்பின் முழு மையத்தையும் சுற்றியுள்ள ஒரு வளையத்தை உருவாக்கலாம் இது போன்றதைப் போலவே சுற்றியுள்ள அனைத்தையும் வளையம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு சிப்பை சுற்றி வளையத்தை வரையறுத்து பின்னர் IO பட்டையை வளையத்துடன் இணைக்கிறோம்

எனவே அவை அனைத்தும் I O பட்டைகள் வளையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன I O பட்டைகள் VDD அல்லது தரை இணைப்புகளுக்கு உள்ளீடு அளிக்கும் அவை அனைத்தும் வளையத்துடன் இணைக்கப்பட்டு பின்னர் ஒரு கண்ணி உருவாக்கப்படும் எனவே சிப்புக்கள் ஒரு கடிகார கண்ணி போலவே ஒரு சக்தி கண்ணி ஒன்றை உருவாக்கலாம் அதில் ஒரு தொகுப்பு கோடுகள் உள்ளன பிட்ச் என்றால் இடைவெளி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அடுக்குகளில் வரையறுக்கப்பட்ட இடைவெளிகள் எனவே இங்கே இவை ஒவ்வொன்றும் கோடுகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அடுக்குகளில் இதுபோன்ற உலோகக் கோடுகளை உருவாக்கலாம் இதனால் உலோக இணைப்புகள் கிடைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகளில் மின் இணைப்புகள் இருக்கும் ஏனெனில் சில சந்தர்ப்பங்களில் இந்த இணைப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகளிலும் கிடைக்க வேண்டும் எனவே கண்ணி அதற்கேற்ப தண்டவாளங்கள் காட்டப்பட்ட செங்குத்து கோடுகள் இவை சில உலோக அடுக்குகளில் உருவாக்கப்பட்டு உலோக அடுக்குகள் கண்ணிக்கு இணைக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற ஏதாவது மின் இணைப்புகள் மற்றும் தரை கோடுகள் போன்ற ஒரு கண்ணி ஒன்றை உருவாக்குகிறீர்கள் அவை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோக அடுக்குகளில் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு தேவையான இடங்களில் தொகுதிகளில் அதை இந்த அடுக்குகளில் ஒன்றிலிருந்து எடுக்கலாம் எனவே யோசனை இது போன்றது மற்றும் செய்த சில வடிவமைப்புகள் போன்றது இந்த தொகுதி போல அவை பிரிக்கப்பட்ட சில உலோக அடுக்குகள் காட்டுகிறேன் எனவே உலோகம் 4 உலோகம் 6 உலோகம் 8 என பல உலோகமயமாக்கல் இருக்கலாம் எனவே எந்த வகையான இணைப்பைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்து அங்கு அகலம் அவற்றின் பிரிப்பு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அடுக்குகளில் மேலே செல்லும்போது வி ஐ புனைகதைகளுக்கு இப்போது ஒரு விஷயம் உண்மை உங்கள் வரிகளின் அகலம் தடிமனாகவும் தடிமனாகவும் அகலமாகவும் அகலமாகவும் மாறும் எனவே மேல் அடுக்குகளில் ஒன்றில் மின் இணைப்புகளை அமைப்பது நல்லது ஏனென்றால் அவை இருக்கும் அவை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தடிமனாக இருக்கும் அவை அதிக நீரோட்டங்களை சுமக்கக்கூடும் எனவே அடிப்படை யோசனை இதுதான் எனவே இந்த இரண்டாவது அணுகுமுறை நாங்கள் இங்கே ஒரு முழு தனிப்பயன் வடிவமைப்பிற்காக அதைப் பயன்படுத்துவதில்லை நான் ஏற்கனவே செங்குத்து மற்றும் கிடைமட்ட இணைப்பை அமைத்துள்ளேன் என்று கருதவில்லை அங்கிருந்து நான் வெறுமனே சக்தியையும் தரையையும் எடுத்துக்கொள்கிறேன் இங்கே நான் சொல்வது போன்ற தேவைகளைப் பொறுத்து நான் சொல்கிறேன் இது போன்ற ஒரு காட்சி எனக்கு இருக்கலாம் எனக்கு ஒரு தொகுதி உள்ளது இது ஒரு முழு வழக்கம் எனவே இங்கே எனக்கு இங்கே ஒரு வி டி இணைப்பு தேவை எனக்கு இங்கே ஒரு தரை இணைப்பு தேவை என்று சொல்லலாம் எனக்கு இதுபோன்ற இன்னொரு தொகுதி உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே எனக்கு இங்கே வி டி இணைப்பு தேவை எனக்கு இங்கே ஒரு தரை இணைப்பு தேவை எனவே எனக்கு இங்கே ஒரு தரை இணைப்பு தேவைப்படுகிறது இதேபோல் நான் இங்கே மற்றொரு தொகுதி வைத்திருக்க முடியும் இங்கே வி டி இங்கே தரையில் இது போன்ற ஒன்று எனவே இப்போது தேவை என்னவென்றால் என் உண்மையான சிக்கலைப் பொறுத்து ஒரு மரத்தை உருவாக்குவோம் எனவே அடுத்து வி டி எங்கே டிக்கு நான் இணைக்க வேண்டிய 3 புள்ளிகள் இதுதான் இவை தரையில் நான் இணைக்க வேண்டிய 4 புள்ளிகள் எனவே இந்த இரண்டிற்கும் இரண்டு எதிர் திசையில் இருந்து நகரும் இரண்டு மரங்களை முயற்சித்துப் பார்ப்போம் இவை இடை இலக்க மரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதை முறையான முறையில் செய்ய முடிந்தால் சக்தி மற்றும் நிலத்தின் தளவமைப்பைப் பெறுவீர்கள் ஒரே அடுக்கில் கோடுகள் அதைச் செய்தவுடன் அளவைக் கருத்தில் கொள்ளலாம் வெவ்வேறு தொகுதிகளுக்கான தற்போதைய தேவைகளை பகுப்பாய்வு செய்யலாம் வெவ்வேறு கம்பிகளின் அகலத்தை சரியான முறையில் சொல்லலாம் எனவே நிகர வி டி மற்றும் தரையில் ஒன்று சிப்பின் இடது விளிம்பிலிருந்து தொடங்குகிறது மற்றொன்று சிப்பின் வலது விளிம்பிலிருந்து தொடங்கி சில எடுத்துக்காட்டுகளைக் காட்டுகிறது எனவே பெறப்படும் ரூட்டிங் பிளானர் அதை ஒரே அடுக்கில் செய்ய முடியும் சில சமயங்களில் லீ Lees அல்லது வரி தேடல் வகையான வழிமுறைகள் அல்லது அவற்றின் கலவையைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த மூலோபாயம் என்னவென்றால் இடமிருந்து தரையில் இருந்து தொடங்கும் வி டியைப் பார்க்கிறீர்கள் நாங்கள் வலமிருந்து தொடங்குகிறோம் முதலில் வி டி செய்வோம் எனவே ஆரம்பத்தில் சில தொகுதிகள் உள்ளன அவற்றில் பெரும்பாலான ரூட்டிங் பகுதிகள் எனக்கு கிடைக்கின்றன எனவே ஆரம்பத்தில் லீயைப் பயன்படுத்த அனுமதிக்கிறேன் லீ அல்ல முதல் வழிமுறை வரி தேடல் ஹைட்டவரின் வழிமுறை பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லலாம் எனவே நான் விரைவில் சில பாதைகளைப் பெறுவேன் எனவே வி டி வலைகளை எவ்வாறு இணைப்பது எனவே நான் வி டி வலைகளை இணைத்தவுடன் சில கோடுகள் ஏற்கனவே போடப்பட்டு அவை தடுக்கப்பட்டுள்ளன மறுபக்கத்தில் இருந்து இப்போது தரை வலை வருகிறது எனவே சில நேரங்களில் அத்தகைய வழிமுறை ஒரு பாதையை கண்டுபிடிப்பதில் சிரமத்தைக் காணலாம் ஏனென்றால் சில பாதைகள் தடுக்கப்படலாம் எனவே சிக்கலான பாதை கிடைத்தால் அதைக் கண்டுபிடிக்க இங்கே ஒரு வழிமுறையைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் லீயின் வழிமுறைLee's Algorithm எப்போதும் நினைவு கூர்ந்தால் பாதையை கண்டுபிடிக்கும் எனவே தேவைப்படும்போது தரை வலையைப் பொறுத்தவரை லீயின் வழிமுறையைப் பயன்படுத்தலாம் அது ஒரு பாதையில் இருந்தால் அது உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கும் எனவே இது அடிப்படை உத்தி எனவே இந்த படிகள் பின்வருமாறு நிகரத்தின் இடவியல் அடுக்கு ஒதுக்கீட்டை திட்டமிடுகிறீர்கள் அவற்றை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோக அடுக்குகளுக்கு ஒதுக்குகிறீர்கள் தற்போதைய தேவைகளைப் பொறுத்து நான் கூறியது போல் வெவ்வேறு வலைகளின் பிரிவுகளின் அகலத்தை பார்ப்போம் எனவே ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நாங்கள் இடதுபுறத்தில் இருந்து திசை திருப்புகிறோம் வலதுபுறத்தில் இருந்து வி எனவே இது சில தரை மற்றும் வி டி தேவைகளைக் கொண்ட ஐந்து தொகுதிகள் உள்ளன எனவே தரையில் இதுபோன்று பார்க்க முடியும் மற்றும் வி டி புள்ளியிடப்பட்ட வரியால் காட்டப்படும் ரூட் வி டி மற்றும் இதைச் செய்தவுடன் இந்த வரிகளின் தடிமன் சரிசெய்யலாம் இந்த வரிகளின் தடிமன் அகலம் அதற்கேற்ப அமைக்கலாம் எனவே மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் உண்மையில் அதே உதாரணம் இதே உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன் ஒரு வலையை திசைதிருப்பும்போதெல்லாம் நில நிகரத்தை கருத்தில் கொள்வோம் எனவே தேவை என்ன இந்த 5 தொகுதிகளில் சில தரை ஊசிகளும் உள்ளன உங்களுக்கு ஒரு இணைப்பு தேவை இதேபோல் வி டிக்கான நிகரத்திற்கும் இந்த 5 தொகுதிகளையும் இணைக்க அவை தேவைப்பட்டன எனவே உண்மையில் நமக்குத் தேவையானது வரைபடக் கோட்பாட்டில் ஹாமில்டோனிய பாதையை அழைக்கிறது எனவே வரைபடங்களில் ஹாமில்டோனிய பாதையை ஒரு பாதை என்று வரையறுக்கப்படுகிறது ஒரு பாதை என்பது விளிம்புகளின் வரிசை ஹாமில்டோனிய பாதையை என்பது ஒரு வெர்டெக்ஸுடன் தொடங்கி விளிம்புகளை கடந்து செல்லும்போது ஒரு வெர்டெக்ஸ் ஒரு முறை மட்டுமே பயணிக்கும் ஒரு வெர்டெக்ஸை இரண்டு முறை கடக்க வேண்டாம் எனவே ஒரு ஹாமில்டோனிய பாதையைப் பெற்றவுடன் சக்தி அல்லது தரைவழிகளை வழிநடத்த உங்களுக்கு ஒரு வழி உள்ளது எனவே இங்கே ஒரு ஹாமில்டோனிய பாதையைப் பெற்றவுடன் இதற்கு ஒத்த சில கிடைமட்ட மற்றும் செங்குத்து பகுதிகளை உட்பொதிக்கவும் எனவே நீல நிறமானது தரை கோட்டிற்கும் சிவப்பு ஒன்று வி டி கோட்டிற்கும் ஒத்திருக்கிறது எனவே அனைத்தையும் ஒரே அடுக்கில் ஒன்றாக இணைக்க முடியும் என்பதை இங்கே காணலாம் எனவே அவை வெவ்வேறு வண்ணங்களில் காட்டப்பட்டாலும் எங்கும் வெட்டுவதில்லை சீப்பு போன்ற இரண்டு மரங்கள் உள்ளன அவை இடை இலக்க மரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை வெட்டுவதில்லை ஆனால் அவை அருகருகே அமைக்கின்றன எனவே இங்கே மற்றொரு உதாரணம் உள்ளது இந்த பக்கத்திலிருந்து வி டியை இந்த பக்கத்திலிருந்து தரையில் காணலாம் எனவே அங்கு காணக்கூடிய வி டி நெட் மற்றும் மறுபுறம் கிரவுண்ட் நெட் வருகிறது எனவே அதே வழியில் அவை திசை திருப்பப்படுகிறது எனவே யோசனை இதுதான் டி மற்றும் கிரவுண்ட் ரூட்டிங் பற்றி நாம் பேசும்போது திசைதிருப்பல் ரூட்டிங் முடிந்தவரை ஒரே அடுக்கில் முடிக்க முயற்சிப்பது பின்னர் கம்பிகளின் வெவ்வேறு பிரிவுகளின் அளவை அளிப்பது போன்ற வேறு சில சிக்கல்கள் இருப்பதை காண்கிறீர்கள் எனவே மின்சாரம் மற்றும் தரை வழித்தடத்திற்காக இங்கே சுருக்கமாக கம்பி அகலங்களைப் பொறுத்தவரை சிறப்பு கவனம் தேவை ஏனென்றால் மின்சாரம் வழங்கும் கம்பிகள் போதுமான அளவு அகலமாக இல்லாவிட்டால் வடிவமைக்கப்படாத கம்பிகள் மூலம் அதிக மின்னோட்டத்தை வரைய முயற்சிப்பீர்கள் அந்த உயர் நீரோட்டங்களைக் கையாளவும் கம்பிகளில் சில முறிவுகள் இருக்கலாம் எனவே ஒரு ரூட்டிங் வழிமுறை உள்ளது அங்கு கம்பி அகலங்கள் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடும் இது கடிகாரங்கள் அல்லது சமிக்ஞை வலைகளைப் போலல்லாமல் கம்பி அகலம் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் நாம் கம்பிகளின் அகலத்தை மாற்றவில்லை ஆனால் மின்சாரம் வழங்கல் ரூட்டிங்கில் தேவைகளைப் பொறுத்து கம்பிகளின் அகலத்தை மாற்றுகிறோம் எனவே கம்பிகளின் அளவிடுதல் தேவைப்படுகிறது வழக்கமாக ஒரு ரூட்டிங் சிக்கலில் சக்தி மற்றும் தரை வலைகள் முதலில் மற்ற அனைத்து வலைகளையும் பின்பற்றுகின்றன மேலும் அவை பொதுவாக உலோக அடுக்குகளில் முழுமையாக எதிர்ப்பின் காரணமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன நான் பேசிய சேனல் ரூட்டிங் போன்ற சமிக்ஞை வலைகள் ஒரு விஷயத்தைப் புரிந்துகொள்கிறீர்கள் சேனல் ரூட்டிங் போல சேனலுடன் நிலையான இரண்டு செல் வரிசைகள் இருக்கும் எனவே சொன்னது என்னவென்றால் எல்லா கலங்களிலும் உள்ள வி டி இணைப்புகளை இப்படி இணைக்க முடியும் இது வி டிக்கு உள்ளீடு அளிக்க முடியும் இங்குள்ள தரை கோடுகள் இப்படி இணைக்கப்படலாம் ஆனால் இடையில் இருக்கும் சேனல்கள் இங்கே இரண்டு அடுக்குகள் தேவை இந்த உரிமை போன்ற சில இணைப்புகளை கொண்டிருக்கலாம் இது நான் பார்க்கும் மாதிரி ஆனால் கடக்க விரும்பவில்லை பின்னர் செங்குத்து பிரிவுகளில் நீல நிறத்தையும் கிடைமட்ட பிரிவுகளில் பச்சை நிறத்தையும் பயன்படுத்தலாம் அந்த விஷயத்தில் மட்டுமே இதைப் பயன்படுத்த மாட்டீர்கள் இதை பயன்படுத்தலாம் இப்போது நான் சொல்வது என்னவென்றால் செய்ததை இங்கே பார்த்தால் எனவே வி டி மற்றும் தரை இணைப்பை திசைதிருப்ப சில உலோக அடுக்குகளை நீல உலோகத்தைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் சேனல் ரூட்டிங் போது எங்கு வேண்டுமானாலும் அந்த உலோக அடுக்கை மீண்டும் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் சேனலுக்குள் வி டி மற்றும் தரையை திசைதிருப்பவில்லை எனவே அதற்கான சேனல் பகுதி கிடைக்கிறது ஆனால் செல் ரூட்டிங் வழியாகப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நாங்கள் நீல நிறக் கோட்டைப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் ஏற்கனவே நீலமானது இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இருக்கும் வேறு சில அடுக்குகளைப் பயன்படுத்தலாம் எனவே சேனல்களுக்குள் இருக்கும் இந்த சமிக்ஞை வலைகள் உலோக அடுக்குகளை சக்தி மற்றும் தரையுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இங்கே சொல்கிறோம் ஆனால் நிலையான கலத்தின் விஷயத்தில் ஒரு சக்தி அடுக்கு இருந்தால் நிலையான கலத்தில் அல்ல ஆனால் முழு தனிப்பயன் வடிவமைப்பிற்காக அவை அடுக்குகளை மாற்ற வேண்டும் ஏனென்றால் சக்தி மற்றும் தரை எப்போதும் அதிக முன்னுரிமையைக் கொண்டிருக்கும் மேலும் சக்தி மற்றும் தரை அடுக்குகளில் கம்பி இணைப்பைப் பயன்படுத்த விரும்பவில்லை வெளிப்படையாக அடுக்கின் தேர்வு உலோக அடுக்கு அலுமினியம் ஆகும் இது மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது இது மிகக் குறைந்த எதிர்ப்பைக் கொண்டுள்ளது எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த விரிவுரையில் நேர பகுப்பாய்வு நிலையான நேர பகுப்பாய்வு மற்றும் ஒரு வடிவமைப்பைக் குறிக்க அல்லது மாற்றியமைக்கக்கூடிய பல்வேறு வழிகள் பற்றிய விவாதத்தைத் தொடங்குவோம் இதனால் அவை நேரத்தை பொறுத்து சிறப்பாக செயல்படுகின்றன எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம்